மனித வள மேலாண்மை குறித்த வகுப்பிற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் எனது பெயர் ஆராத்னா மாலிக் இந்த பாடத்திட்டத்தைக் கற்றுக்கொள்ள நான் உங்களுக்கு உதவுகிறேன் கடைசி வகுப்பில் நாம் ஊதியம் மற்றும் ஊக்க அமைப்புகள் பற்றிப் பேசிக் கொண்டிருந்தோம் தனி நபர்களுக்கான ஊதியம் மற்றும் ஊக்க அமைப்புகள் குறித்து விவாதித்தோம் இப்போது இங்கே சில விஷயங்களைப் பற்றி நாம் மீண்டும் பார்க்கலாம் நாம் ஏற்கனவே செயல்திறன் ஊக்கத்தொகையின் தேவைகள் குறித்து நாம் பேசினோம் நிர்வாகிகளுக்கான சலுகைகள் குறித்தும் நாம் பேசினோம் இதை உங்களுக்கு முழுமையாக விளக்க எனக்கு நேரம் இல்லை எனவே இதை முடிக்க இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கொள்வேன் மூத்த நிர்வாகிகளுக்கான நீண்டகால திட்டங்கள் ஏன் தேவைப்படுகின்றன அவை எவ்வாறு செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது குறித்து நமக்கு தெரிய வேண்டும் குறுகிய கால ஊக்கத்தொகைகள் குறுகிய கால உற்பத்தித் திறனின் விளைவாகக் குறிக்கப்படுவதாலும் குறுகிய கால உற்பத்தித்திறன் விளைவாக மதிப்பின் விளைவாகவும் உள்ளது மூத்த நிர்வாகிகள் நீண்ட காலமாக நிறுவனத்துடன் இருந்தவர்கள் அல்லது நிறுவனத்தில் அதிக பங்குகளைக் கொண்டவர்களுக்கு குறுகிய கால ஊக்கத்தொகைகளை நாம் கொடுக்க முடியாது அவர்களுக்கு இன்னும் ஏதாவது கொடுக்க வேண்டும் எனவே நாம் அவர்களை நிறுவனத்துடன் இணைத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் அதிக பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் நிறுவனத்தில் அதிக பங்குகளைக் கொண்டுள்ளனர் மேலும் அதிக பொறுப்பை ஏற்றுக் கொள்ளும் மூத்த நிர்வாகிகளுக்கு மதிப்புமிக்க ஊக்கத் தொகைகளை மேம்படுத்துவதற்காக நிறுவனத்தில் அதிக பங்கைக் கொண்ட மிகவும் கடினமான முடிவுகளை எடுப்பவர்களுக்கே நீண்ட கால ஊக்கத்தொகைகளுக்குத் திட்டமிட வேண்டும் நீண்டகால திட்டங்கள் மூத்த நிர்வாகத்திற்கான ஸ்திரத்தன்மையை ஊக்குவிக்கின்றன நாம் அவர்களுக்கு நீண்ட கால ஊக்கத்தொகைகளை வழங்கும் பொழுது நாம் அவர்களுக்கு நீண்ட கால ஊக்கத்தொகைகளாக வழங்கப்படும் சலுகைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குப் பிறகு பயனளிக்கும் என்பதை அவர்களுக்கு உறுதிசெய்ய வேண்டும் அவை மதிப்பில் அதிகம் உள்ளன மேலும் அவை நிர்வாகிகளுக்கு மிகவும் அர்த்தமுள்ளதாகக் கருதப்படுகின்றன எனவே பணியாளர்கள் குறிப்பாக மூத்த நிர்வாகத்துடன் ஸ்திரத்தன்மையை உணர்கிறார்கள் புதிய சந்தைகளைத் திறந்து பழையவற்றை மீட்டெடுக்கும் புதிய செயல்முறைகள் தொழிற்சாலை மற்றும் தயாரிப்புகளின் வளர்ச்சியையும் அவை எளிதாக்குகின்றன இலாபங்களுக்கான குறுகிய பங்களிப்பை விட மூலோபாய ஆதாயங்களை வடிவமைக்க வேண்டும் நீண்டகால சலுகைகள் வழக்கமாக நிறுவனத்தின் நீண்டகால மூலோபாயத்துடன் இணைகின்றன உங்கள் நிர்வாகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குப் பிறகும் நீந்த காலம் இருக்கப் போகிறவர்கள் என்று நினைப்பவர்களுக்காக நிர்வாகக் குழு இதனைத் திட்டமிடுகிறீர்கள் ஆகவே நீண்ட கால மூலோபாயத்தை மூலோபாயப் பற்றி நாம் பேசும்போது திட்டமிடப்பட்ட பணிகளை யார் செய்யப் போகிறார்கள் எப்படிச் செயல்படுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதே ஆகும் ஒரு மூத்த நிர்வாகி நீண்ட காலத்திற்கு ஒரு பதவியில் தொடர வாய்ப்புள்ளது என்பது உங்களுக்குத் தெரிந்தால் திட்டங்கள் பலனளிப்பதைக் கண்டறிந்து அந்தத் திட்டங்களை மதிப்பீடு செய்து அவற்றை மேலும் அபிவிருத்தி செய்வதன் மூலம் நிறுவனத்தின் மூலோபாய நோக்கங்களை ஓரளவு அல்லது எப்படியாவது அடையலாம் காணுங்கள் பிறகு திட்டமிடல் என்பது எளிதானது விவகாரங்களுக்குத் தலைமை பொறுப்பில் யார் இருக்கப் போகிறார்கள் என்பது உங்களுக்குத் தெரியாவிட்டால் இந்த விஷயங்களைத் திட்டமிடுவது மிகவும் கடினம் ஆகவே நிறுவனங்களின் பணியாளர்களுக்கு அதிக பங்கு இருந்தால் செயல்முறைகள் மற்றும் முடிவுகளை அவர்கள் சொந்தமாக எடுக்கமுடியும் இந்த செயல்முறைகளுடன் ஒரு பிணைப்பை அவர்கள் உணரக்கூடும் அவர்கள் மேற்கொள்ளும் செயல்களுக்கான பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்வர் எனவே செயல்முறைகளின் உரிமையானது நிறுவனத்தின் மூலோபாய நோக்கங்களை அடைவதை உறுதி செய்வதின் ஒரு முக்கிய அம்சமாகும் அதனால்தான் மூத்த நிர்வாகிகளுக்கு நீண்ட கால ஊக்கத்தொகைகளுக்கு நீண்ட கால நோக்கங்கள் உள்ளன கீழ் நிலையில் இருக்கும் ஊழியர்களுக்கான ஊக்கத்தொகைகள் பணிச்சுமை தர நிர்ணயம் என்பது நிர்வாகத்தின் பொறுப்பாகும் இது ஒரு இயக்க ஆய்வு மூலம் வேலை பகுப்பாய்வு செய்து வேலையை விவரிப்பதாகும் வேலை உண்மையில் எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை இது தீர்மானிக்கிறது ஒரு வேலை எவ்வாறு வழங்கப்படுகிறது என்பதற்கான ஒரு படிப்படியான நடைமுறையை நீங்கள் அறிவீர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையைச் செய்ய எவ்வளவு நேரம் தேவை என்பதை நேர ஆய்வு தீர்மானிக்கிறது முன்னணி பணியாளர்கள் மற்றும் கீழ் நிலையில் இருக்கும் பணியாளர்களைப் பொருத்தவரை நமக்கு நிறைய வழிகாட்டுதல்கள் உள்ளன முன்னணியில் உள்ள பணியாளர்கள் செய்யும் வேலைகள் பொதுவாக மீண்டும் மீண்டும் செய்யப்படுகின்றன அவர்கள் ஒரு குறுகிய வேலை சுழற்சியைக் கொண்டுள்ளனர் மற்றும் அவை தெளிவான அளவிடக்கூடிய அவுட் புட்டைக் கொண்டுள்ளன நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்படும் சேவை மற்றும் அல்லது உற்பத்தியின் அளவீடு மற்றும் சட்ட மற்றும் சமூக அழுத்தங்கள் உள்ளிட்ட நிறுவனத் தேவைகள் சேவை வழங்கல் முறை ஆகியவை சட்ட மற்றும் சமூக அழுத்தங்கள் உள்ளிட்ட சமூக அழுத்தங்களால் பாதிக்கப்படுகிறது சலுகைகள் வழங்கும் போது இந்த பணிச்சுமை தரங்களைச் சுற்றி கவனம் செலுத்த வேண்டும் நாம் பணிச்சுமை தரங்களை அமைத்துள்ளோம் மேலும் அவர்கள் வேலை செய்யும் ஒவ்வொரு கட்டத்திலும் கீழ்நிலை பணியாளர்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் அவர்களை ஊக்குவிக்கத் திட்டமிட்டுள்ளோம் இன்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க திட்டமிட்டிருந்ததை நோக்கிச் செல்லலாம் இதைப் பற்றி நாம் கடைசி முறை பார்த்திருக்கிறோம் இன்று நாம் தனிப்பட்ட ஊக்கத்தொகைகள் மற்றும் குழு ஊக்கத்தொகைகளைப் பற்றிப் பேசுவோம் தனிப்பட்ட ஊக்கத் தொகைகள் தனிநபர்களுக்கு வழங்கப்படுகிறது குழு ஊக்கத்தொகைகள் ஒரு திட்டத்தை மேற்கொள்ளும் குழுவில் உள்ள நபர்களுக்கு வழங்கப்படுகின்றன குழு என்பது ஏதாவது ஒரு நோக்கத்தைக் கொண்ட ஒரு குழுவைக் குறிக்கிறது குழுவுக்கு எவ்வாறு நன்மைகளை வழங்குவது நன்மைகளை அளிப்பதன் மூலம் குழுவை நீங்கள் எவ்வாறு ஊக்குவிக்கிறீர்கள் என்பதே இதன் முதல் படி அத்தியாவசிய சேவைகளை வழங்கும் லைன் வொர்க்கர்களின் மறைமுக உழைப்புக்கு வெகுமதி அளிப்பதை இது சாத்தியமாக்குகிறது ஆனால் வழக்கமான அடிப்படை ஊதியம் மட்டுமே வழங்கப்படுகிறது நாம் குழுவை ஊக்குவிக்கிறோம் அவ்வாறு ஊக்கிவிக்கும் பொழுது நாம் ஒத்துழைப்பு ஊக்குவிக்கிறோம் நாம் போட்டியை ஊக்குவிக்கிவில்லை நாம் தொழிலாளர்கள் மத்தியில் ஒத்துழைப்பை ஊக்குவிக்கிறோம் ஒட்டுமொத்தமாகக் குழுவுக்கு நன்மைகளை வழங்குகிறோம் இதில் தனிப்பட்ட நபர்களின் பங்களிப்பை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகக் கருத மாட்டார்கள் அதுவும் துணை பணியாளர்களின் பங்களிப்பு முக்கியாக கருதப்படாது ஒரு மாணவர் ஒரு ஃபோரம்மில் என்னிடம் ஒரு கேள்வியைக் கேட்டார் நான் அதற்கு மெயில் மூலம் பதிலளித்தேனா என்று எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் எதுவாகயிருந்தாலும் நான் இப்போது அதற்குப் பதிலளிக்கிறேன் கேள்வி என்னவென்றால் லைன் வொர்க்கருக்கும் ஸ்டாஃப் வொர்க்கருக்கும் இடையே என்ன வித்தியாசம் ஸ்டாஃப் வொர்க்கர்கள் என்பவர்கள் உங்களைச் சுற்றியுள்ள அனைத்தையும் செய்யும் நபர்கள் உங்கள் அலுவலகங்களில் உதவியாளர்கள் இருக்கலாம் அவர்கள் பல விஷயங்களில் திறமையானவர்கள் ஆனால் அதைப் பயன்படுத்தத் தெரியாத ஒருவர் இருக்கிறார் அவரே உங்கள் காகிதங்களை ஒரு அலுவலகத்திலிருந்து இன்னொரு அலுவலகத்துக்கு அனுப்புகிறார் அவர் உங்களுக்குப் புகைப்பட நகல்களைத் தருகிறார் உங்களுக்குத் தேவையான அலுவலகப் பொருட்களை உங்களுக்குத் தருகிறார் கீழே விழுந்த ஒரு திருகுகளைக் கூட உங்களுக்காகச் சரி செய்கிறார் ஒவ்வொரு நிறுவனத்திலும் உங்களுக்கு ஆதரவாக பணியாளர்களிருக்கிறார்கள் அவர்கள் எந்தவொரு தெளிவான வேலை விவரக்குறிப்புகளையும் கொண்டிருக்கவில்லை அவர்கள் தங்களுக்குக் கூறப்படும் வேலைகளை செய்கிறார்கள் இவர்கள் இல்லாமல் நிறுவனம் இயங்க முடியாது இவர்கள் முன்னணி பணியாளர்கள் மற்றும் அவர்கள் ஊக்கத்தொகையால் பயனடைய மாட்டார்கள் அவைகள் வேலைகள் தெளிவாகக் குறிப்பிடப்பட்டுள்ள முன்னணி தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகின்றன ஆனால் நாம் குழு ஊக்கத்தொகைகளை ஒழுங்கமைக்கும்போது இந்த அலுவலகம் சீராக இயங்க உதவியாக இருக்கும் இந்த அலுவலகத்தில் உள்ள ஆதரவு ஊழியர்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு பரிசு வழங்கப்படப் போகிறது அந்த வகையில் அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு ஈடுசெய்ய முடியும் ஆனால் முயற்சிகள் செய்யாத போது அல்லது அவை தெளிவாக அளவிடக்கூடியதாக இல்லாத போது அல்லது கண்களுக்குத் தெரியாத அவர்களின் வேலைகள் குறிப்பிடத்தக்கதாகக் கருதப்படவில்லை குழு சலுகைகளின் தீமைகள் முதலிடத்தில் உள்ளன பணியாளர்கள் அதிகமாக உற்பத்தி செய்தால் நிர்வாகம் விகிதங்களை அல்லது ஊழியர்களைக் குறைக்கும் என்ற அச்சம் உள்ளது எனவே இது ஒரு பெரிய குறைபாடாக இருக்கிறது நீங்கள் குழுவை ஊக்குவிக்கத் தொடங்கும் போது நீங்கள் சலுகைகளை வழங்குவதற்குப் பதிலாக அதிகமாக உற்பத்தி செய்தால் நிர்வாகம் அவர்களின் சம்பளத்தைக் குறைக்கக்கூடும் என்று பணியாளர்கள் நினைக்கிறார்கள் குழுக்களுக்கு இடையில் போட்டி உள்ளது அதிகமாக உற்பத்தி செய்யும் ஒரு குழு மீண்டும் மீண்டும் சலுகைகளைப் பெறுகிறது ஆகவே பணியாளர்கள் நமக்குக் கொடுக்கும் எதற்கும் ஈடுசெய்வதற்காக அடிப்படை சம்பளம் குறைக்கப்படலாம் பணிக்கு வழங்கப்படும் சலுகைக்காக அடிப்படை சம்பளம் குறைக்கப்படலாம் என்று பணியாளர்கள் நினைக்கிறார்கள் குழுகளுக்கு இடையில் போட்டி இருக்கக்கூடும் ஒரு குழு மற்றொரு குழுவை நியாயமான அல்லது நியாயமற்ற வழிமுறைகளால் முறியடிக்க முயற்சிக்கலாம் நியாயமான பொருள் என்பது நிறுவனத்திற்கு உதவுகிறது ஆனால் போட்டி நியாயமற்றதாக மாறும்போது அது நிறுவனத்திற்கு அது பிரச்சினையாக மாறும் குழுவின் வெளியீட்டில் தொழிலாளர்கள் தங்கள் தனிப்பட்ட பங்களிப்புகளைக் காணும் திறனை கொண்டிருக்க வேண்டும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதற்கும் அது குழுக்கு எவ்வாறு உதவுகிறது என்பதற்கும் இடையிலான தொடர்பை பணியாளர்கள் காணவில்லையெனில் அவர்கள் செய்துகொண்டிருக்கும் வேலையைத் தொடர்ந்து செய்ய அவர்கள் ஊக்கம் பெறுவது இல்லை இதில் மிகப்பெரிய தீமை என்னவென்றால் குழு பயனடைகிறது ஒவ்வொரு குழுவிலும் நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்கும் நபர்களைக் கொண்டிருக்கலாம் அதே போல வேலை செய்யாமல் இருப்பவர்களையும் கொண்டிருக்கலாம் அவர்கள் கடினமாக உழைக்கிறார்கள் ஆனால் அதில் அந்த குழுவில் இருக்கும் மற்றவர்களும் பயனடைவார்கள் மேலும் நீங்கள் குழு ஊக்கத்தொகைகளை மட்டுமே வழங்குவீர்கள் தனிப்பட்ட ஊக்கத்தொகைகளை வழங்க மாட்டீர்கள் நமக்கு நிறுவன அளவிற்குச் சலுகைகள் உள்ளன நிறுவன அளவிலான ஊக்கத்தொகைகள் அனைத்து ஊழியர்களுக்கும் அவர்களின் வெளியீட்டைப் பொருட்படுத்தாமல் வழங்கப்படும் சலுகைகளைக் குறிக்கின்றன அவர்கள் நிறுவனத்தில் எவ்வளவு தனிப்பட்ட பங்களிப்பு தருகிறார்கள் அல்லது குழு பங்களிப்பைத் தருகிறார்கள் என்பதைப் பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்படுகின்றன எனவே ஒரு நிறுவனம் லாபத்தை ஈட்டினால் முன்னணி தொழிலாளர்கள் முதல் தலைமை நிர்வாக அதிகாரி வரை அனைவரும் லாபத்தில் ஒரு பகுதியைப் பெறுகிறார்கள் எனவே இது நிறுவனத்தை அதிக உற்பத்தி செய்ய ஊக்குவிக்கும் ஒரு வழியாகும் லாபப் பகிர்வு மூலம் இதைச் செய்யலாம் இலாப பகிர்வு என்பது ஒரு அமைப்பாகும் இதில் வருடாந்திர லாபத்தின் சதவீதம் ஆண்டுதோறும் பணியாளர்களுக்கு வழங்கப்படுகிறது எனவே உதாரணமாக நீங்கள் ஒரு வருடத்தில் 100 கோடியை லாபத்தை ஈட்டி தருகிறீர்கள் 100 கோடி என்பது 1000 மில்லியனாக இருக்கலாம் 100 கோடி ரூபாய்க்கு மாற்று விகிதங்கள் குறித்து எனக்குத் தெரியவில்லை எனவே நான் 50 கோடியை வைத்திருப்பேன் மீதமுள்ள 50 கோடி ஊழியர்களுக்கு நிறுவனத்தில் உள்ள பங்குகளைப் பொறுத்து விநியோகிக்கப்படும் என்று நீங்கள் கூறுவீர்கள் எனவே நீங்கள் லாபத்தில் ஒரு சதவீதத்தை அனைவருக்கும் கொடுக்கிறீர்கள் எனவே ஒவ்வொரு ஊழியருக்கும் நீங்கள் தொழிலாளர்களிடையே விநியோகிக்க முயற்சிக்கும் அந்த 50 கோடி லாபத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியைப் பெறுவார்கள் உங்களால் தான் இந்த நிறுவனம் இந்த அளவிற்கு உற்பத்தி செய்துள்ளது என்று நீங்கள் நினைப்பீர்கள் எல்லாமே பொதுவாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கும் ஆதாயப் பகிர்வு என்பது உற்பத்தித்திறனை அடிப்படையாகக் கொண்டது இது அடிக்கடி விநியோகிக்கப்படுகிறது மேலும் இது காலாண்டு அல்லது அரையாண்டாக விநியோகிக்கப்படுகிறது அதாவது ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் அல்லது காலாண்டுக்குப் பிறகும் இது வழங்கப்படுகிறது நடத்தை மாற்றத்தின் விளைவாகப் பங்கேற்பு மேலாண்மை மற்றும் ஒத்துழைப்பு மூலம் இது ஊக்கப்படுத்தப்படுகிறது மேலும் இந்த பயிற்சியை நீங்கள் செய்ய விரும்புகிறேன் அதற்கு நீங்கள் மீண்டும் உங்கள் இன்டர்நெட்டுக்குச் செல்ல விரும்புகிறேன் மேலும் இலாப பகிர்வு மற்றும் ஆதாய பகிர்வுக்கு இடையிலான வேறுபாடுகளைக் கண்டறிந்து தயவுசெய்து நீங்கள் உங்கள் படிகளை ஃபோராம்மில் போஸ்ட் செய்யத் தயங்க வேண்டாம் இது ஒரு மதிப்பீட்டுப் பயிற்சி அல்ல இந்த பாடத்திட்டத்தில் மிகவும் ஆர்வமுள்ளவர்களைப் பெறுவதற்காக வழி இது தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்களுக்கு நான் சிறிய அளவிலான தகவல்களை மட்டுமே வழங்கி இருக்கிறேன் உங்களால் எவ்வளவு தோண்டி எடுக்க முடிகிறது என்பதைப் பார்ப்போம் ஃபோரம்மில் உங்கள் கேள்விகளுக்கு நான் பதிலளிப்பேன் நிறுவனத்தின் ஊக்கத்தொகைகளின் வகைகளுக்கு ஏற்ப இலாப பகிர்வு மற்றும் ஊக்கத்தொகையின் பகிர்வுக்கு இடையிலான வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துங்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பார்ப்போம் பணியாளர் பங்கு உரிமையாளர் திட்டங்கள் நிறுவன ரீதியான ஊக்கத்தொகைகளை பணியாளர்களுக்கு வழங்குவதற்கான மற்றொரு வழி இதுவாகும் பங்கு உரிமையாளர் திட்டங்களுக்கான இணைப்புகள் மற்றும் கையகப்படுத்துதல்கள் ஆகுயாவை இருக்கும் இது பணத்தை வாங்குவதற்கான ஒரு விலையுயர்ந்த வழியாகும் இது ஊழியர்களின் உரிமையின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்துகிறது பணியாளர்கள் தங்களுக்கு நிறுவனத்தில் பங்கு இருப்பதாக உணர்கிறார்கள் அது ஊழியர்களின் உரிமை உணர்வை அதிகரிக்கிறது மேலும் இது ஊழியர்களுக்குக் கூடுதல் நன்மையையும் அளிக்கிறது பணியாளர் பங்கு உரிமையாளர் திட்டங்களின் வெற்றிக்கான நிபந்தனைகளானது நிறுவனம் திட்டத்திற்கு அளிக்கும் பெரும் பங்களிப்புகளாகும் எனவே பணியாளர் பங்கு உரிமையாளர் திட்டமானது நிறுவனத்திலிருந்து ஒரு குறிப்பிடத்தக்கப் பங்களிப்பை உள்ளடக்கியது இதில் பணியாளர் உரிமையின் நிர்வாகத்தின் உறுதிப்பாடும் அடங்கும் பணியாளர்கள் நிறுவனத்தில் உரிமையாளர்களாக இருக்கப் போகிறார்கள் என்பதை நிர்வாகம் நம்ப வேண்டும் இல்லையெனில் இந்த திட்டம் வெற்றிபெற முடியாது நிறுவனத்தின் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் பணியாளர்களும் சேர்க்கப்பட வேண்டும் என்பதும் இதற்குத் தேவைப்படுகிறது அவர்கள் பகுதி உரிமையாளர்களாக இருக்கப் போகிறார்களானால் நிறுவனம் எவ்வாறு செயல்படுகிறது மற்றும் நிறுவனத்தின் முக்கிய முடிவுகளில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதைக் கூற வேண்டும் தகவல்தொடர்புகளில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் குறிப்பாக பணியாளர்களை ஊக்குவிப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள திட்டங்கள் அவர்களை மையமாகக் கொண்டதாக இருக்க வேண்டும் அவை நிறுவனத்தை மையமாக கொண்டு இருக்கக்கூடாது நிறுவனத்துக்காக உருவாக்கப்பட்ட பணியாளர்கள் நிறுவனம் உண்மையான முறையில் பயன் அளிக்க வேண்டும் செயல்திறன் அமைப்புகளுக்கான கட்டணத்தை நாம் செலுத்தும்போது அதற்கான ஊதியத்தை நாம் வடிவமைக்கும்போது தனிப்பட்ட பணியாளர்கள் மற்றும் குழுக்கக்குக்கு இது வேறுபடுகின்றன அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதில் மட்டுமல்லாமல் அவர்கள் அதை எவ்வளவு சிறப்பாகச் செய்கிறார்கள் என்பதிலும் அவர்கள் நிறுவனத்திற்குப் பங்களிப்பு செய்கிறார்கள் எனவே செயல்திறனுக்கான ஊதியம் பற்றிப் பேசும்போது சில அனுமானங்களைச் செய்கிறோம் இரண்டாவது அனுமானம் நிறுவனங்கள் ஒட்டுமொத்த செயல்திறன் நிறுவனத்திற்குள் தனிநபர்கள் மற்றும் குழுக்களின் செயல்திறனைப் பொறுத்தது நிறுவனத்தின் செயல்திறன் பணியாளர்கள் தங்கள் வேலைகளில் என்ன செய்கிறார்கள் என்பதைப் பொறுத்து அமையும் உயர் செயல்திறனைத் தக்கவைத்துக்கொள்வதற்கும் ஊக்குவிப்பதற்கும் மற்றும் அனைத்து பணியாளர்களிடத்திலும் நியாயமாக இருப்பதற்கும் ஒரு நிறுவனம் பணியாளர்களின் ஒப்பீட்டுச் செயல்திறனின் அடிப்படையில் வெகுமதி அளிக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒரே மாதிரியான நன்மைகளை வழங்க முடியாது எனவே அவர்கள் வேலை செய்யும் அளவைப் பொறுத்து அவர்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் செயல்திறனுக்கான சம்பளத்தை வழங்கும் அமைப்புகளில் உள்ள சில சவால்கள் 'நீங்கள் பணம் பெறுவதற்காக மட்டுமே வேலை செய்யுங்கள்' என்ற எண்ணமாகும் நிறுவனத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் பணியாளர்கள் மட்டுமே இதைப் பெறுவார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் செய்யும் செயல்களுக்கு மட்டுமே அவர்கள் சம்பளம் பெறுவார்கள் ஆகவே நிறுவனத்தில் இருந்து அவர்கள் தங்களுக்குத் தேவையானதைப் பெற மட்டுமே அவர்கள் வேலை செய்வார்கள் அதற்கு மேலும் செய்ய மாட்டார்கள் அதற்குக் குறைவாகவும் செய்ய மாட்டார்கள் நெறிமுறையற்ற நடத்தைகள் மூலம் நிறுவனத்திலிருந்து அதிகம் பெற ஒத்துழைக்கும் மனநிலையை எதிர்மறையாகப் பாதிக்கின்றன துரதிர்ஷ்டவசமாக செயல்திறனுக்காக வழங்கப்படும் ஊதிய அமைப்பில் ஒத்துழைப்புக்கு பதிலாகப் போட்டியே அதிகரிக்கிறது ஏனெனில் எல்லோரும் அதிக செயல்திறன் கொண்டவர்களுக்கு வழங்கப்படவிருக்கும் அந்த பகுதிக்காகப் போராடுகிறார்கள் எனவே பணியாளர்கள் சில நேரங்களில் ஒருவருக்கொருவர் தங்கள் மதிப்பைக் குறைக்க முனைகிறார்கள் கட்டுப்பாடு குறைவாக இருக்கிறது அதாவது ஒரு நாளில் 20 மணிநேரம் வேலை செய்யக்கூடிய சில நபர்கள் இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன் இது அளவுக்கு மிஞ்சியதாக இருக்கிறது பணியாளர்கள் எப்போதும் தாங்கள் செய்யும் வேலையை விட அதிகமாகச் செய்பவர்களை நீங்கள் எவ்வளவு ஊக்குவிக்க முடியும் என்பதை நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் செயல்திறனை அளவிடுவதில் உள்ள சிரமங்கள் எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தாவிட்டால் செயல்திறனை அளவிடக்கூடியதாக மாற்றுவதற்கு ஒரு எண்ணைக் கொடுப்பது மிகவும் கடினமாகிறது உளவியல் ஒப்பந்தங்கள் என்பது முந்தைய அனுபவத்தின் அடிப்படையில் எதிர்பார்ப்புகளின் தொகுப்பாகும் எனவே ஒரு உளவியல் ஒப்பந்தத்தைப் பற்றி நாம் பேசும்போது ஒரு நபர் ஒரு உயர் செயல்திறன் கொண்டவராக இருப்பார் பின்னர் அந்த நபர் பாதகமான சூழ்நிலைகளிலும் கூட உயர் மட்டத்தை நிகழ்த்துவார் மேலும் அவர்களின் கடந்தகால செயல்திறனை அடிப்படையாகக் கொண்டு பணியாளர்களைப் பற்றிய எதிர்பார்ப்புகளின் தொகுப்பை நாம் வகுக்கிறோம் இது நமக்கு ஹார்ன்ஸ் அண்ட் ஹலோ எஃபக்ட் அதாவது முதல் அபிப்பிராயம் கிடையாது ஒரு எதிர்பார்ப்புகளின் தொகுப்பை நாம் உருவாக்குகிறோம் இது ஒரு கொடுப்பனவு அவ்வளவே ஒப்பந்தத்தைப் பற்றிப் பேசும்போது இது ஒரு கொடுப்பனவு நீங்கள் முன்பு செய்ததை அடிப்படையாகக் கொண்டு நீங்கள் நிறுவனத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள் நீங்கள் இவ்வளவு செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இது ஒரு உளவியல் ஒப்பந்தமாகும் இது ஊழியருக்கும் நிறுவனத்துக்கும் இடையில் உருவாகிறது செயல்திறன் ஊதியம் பற்றி நாம் பேசும்போது நான் மிகவும் அதிகமாக வேலை செய்கிறேன் ஆகவே நிறுவனம் இதை எனக்கு ஈடாக தரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று ஊழியர் கூறுகிறார் நம்பகத்தன்மை இடைவெளி மீண்டும் ஒரு சவாலாக மாறும் இந்த அளவுக்கு அதிகமான அழுத்தத்தின் கீழ் விதைக்க இயலாது ஆனால் நிறுவனத்திற்கு அதிக அர்ப்பணிப்புடன் இருக்கக்கூடிய ஊழியர்களின் நம்பகத்தன்மையை நீங்கள் எவ்வாறு நிறுவுவது யார் என்பதை நீங்கள் எப்படித் தீர்மானிக்கிறீர்கள் செயல்திறனுக்கான ஊதிய அமைப்பின் விளைவாக வேலை அதிருப்தி மற்றும் மன அழுத்தம் ஆகியவை ஏற்படுகிறது மிக உயர்ந்த செயல்திறனைக் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் தொடர்ந்து அதிக அழுத்தத்திலிருந்தால் நீங்கள் மன அழுத்தத்தை உணருவீர்கள் இதனால் நீங்கள் உங்கள் வேலையில் திருப்தியடைய முடியாது நாம் அனைவரும் மனிதர்கள் நாம் அனைவரும் எவ்வளவு தூரம் ஓட முடியும் என்பதற்கான வரையறுக்கப்பட்ட திறன் உள்ளது நாம் நிறுத்தி ஓய்வெடுக்க வேண்டும் மற்றவர்களையும் பணியாளர்களையும் விட நீண்ட காலத்திற்கு ஓடக்கூடிய சிலர் இருப்பார்கள் பல்வேறு காரணங்களுக்காக அதைச் செய்ய முடியாதவர்கள் சங்கடமாக உணர்கிறார்கள் அனைத்து வெளிப்புற உந்துதல்களை விடவும் நீங்கள் நன்றாக உணர விரும்பும் உள்ளார்ந்த தூண்டுதல்களின் சாத்தியமான குறைபாடு மற்றும் உள்ளார்ந்த தூண்டுதல்கள் மேம்படுத்த வேண்டும் இது எல்லாம் வெளிப்புற உந்துதல் ஆகும் இது வெளியில் உங்களுக்கு முன்னால் தொங்கும் ஒரு கேரட் போன்றது அந்த கேரட்டுக்குப் பின் நீங்கள் ஓடுகிறீர்கள் நீங்கள் அவர்கள் கூறியதைச் செய்யாவிட்டால் நீங்கள் எவ்வளவு வேலை செய்கிறீர்களோ அதற்கு ஏற்றவாறு மட்டுமே பெறுவீர்கள் உங்கள் ஊதியம் அதற்கு மேலும் வராது கீழும் போகாது எனவே நாம் அனைவரும் மனிதர்களாக இருக்கிறோம் நாம் எந்திரங்கள் அல்ல நாம் உண்மையில் இயந்திரங்களைப் போல இருக்க முயற்சித்தாலும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இன்புட் மற்றும் அவுட்பூட் தத்துவத்தால் நாம் நிர்வகிக்கப்படுவதில்லை ஆனால் சில நாட்களில் நாம் இயந்திரங்கள் இல்லாத நாளின் முடிவில் மற்ற நாட்களில் நமது உற்பத்தித்திறன் மிக அதிகமாக இருக்கும் அது சராசரியாக நாம் பார்க்கும் அதிகபட்ச திறனாக இருக்காது சம்பளத்தின் முழு கருத்தும் ஒரு நபரின் எதிர்பார்க்கப்படும் அவுட் புட்டின் சராசரி அல்லது உண்மையான அவுட் புட் இல்லை என்பதிலயே கவனம் செலுத்துகிறது எனவே ஒரு நாள் நீங்கள் 20 மணிநேரம் வேலை செய்கிறீர்கள் நீங்கள் இந்த அளவிற்கு அதிகமாகப் பெறுகிறீர்கள் மற்றொரு நாளில் நீங்கள் 5 மணி நேரம் கூட வேலை செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் அந்த அளவுக்குக் குறைவாகப் பெறுவீர்கள் மேலும் ஒரு ஏற்றத்தாழ்வை உருவாக்குகிறது என்று உங்களுக்குத் தெரியுமா அதாவது இது உங்களுக்கு நிரந்தர மன அழுத்தத்தை உருவாக்குகிறது எனவே இது வெளிப்புறமாக இதைச் செய்ய உங்களுக்குப் பிடிக்கவில்லை என்ற உணர்வை ஏற்படுத்துகிறது அதைச் செய்ய நீங்கள் நினைக்கவில்லை நீங்கள் செய்ய விரும்பாததற்கு நீங்கள் பணம் பெறப் போவது இல்லை நீங்கள் செய்தவற்றுக்கு மட்டுமே பெறுவீர்கள் வேலை அடிப்படையிலான இழப்பீட்டை உருவாக்குவதற்கான சில படிகள் என்பது வேலை மதிப்பீடு ஆகும் இது ஒவ்வொரு வேலையும் நிறுவனத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்பதற்கான பகுத்தறிவு ஒழுங்கான மற்றும் முறையான தீர்ப்பை நிரூபிக்கும் நோக்கமாகும் முந்தைய விரிவுரையில் ஈக்விட்டி பற்றி நாம் பேசினோம் ஆனால் நீங்கள் எப்படி இந்த ஈக்விட்டியை அடைவீர்கள் நீங்கள் ஒரு வேலையை மதிப்பீடு செய்வதற்காக முதலில் அந்த வேலையைப் பற்றிய பகுப்பாய்வை நடத்துகிறீர்கள் நீங்கள் வேலை விவரக்குறிப்புகளை நிர்ணயிக்கும் விளக்கங்களை எழுதுங்கள் பின்னர் நீங்கள் ஈடுசெய்யக்கூடிய காரணிகளைப் பயன்படுத்தி முன்னரே தீர்மானிக்கப்பட்ட முறையைப் பயன்படுத்தி அனைத்து வேலைகளின் மதிப்பையும் மதிப்பிடுகிறீர்கள் மேற்சொன்னவற்றை அடிப்படையாகக் கொண்டு நீங்கள் ஒரு வேலை வரிசை முறையை உருவாக்குகிறீர்கள் என்று வகைப்படுத்துகிறீர்கள் பின்னர் நீங்கள் ஒரு தரவரிசை முறையைப் பயன்படுத்தித் தர அளவைக் கொண்டு வேலைகளை வகைப்படுத்துகிறீர்கள் அதாவது ஒரு புள்ளி முறையைப் பயன்படுத்தாமல் தரங்களாக வேலைகளை வரிசைப்படுத்துதல் அல்லது கொள்கை கைப்பற்றலுக்கான காரணி ஒப்பீட்டைப் பயன்படுத்துகிறீர்கள் கொள்கை பிடிப்பு என்பது கணித பகுப்பாய்வைப் பயன்படுத்தி நிறுவனத்தின் தற்போதைய நடைமுறைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு வேலையின் ஒப்பீட்டு மதிப்பை மதிப்பிடுவதைக் குறிக்கிறது எனவே நீங்கள் ஒவ்வொரு வேலையையும் மதிப்பீடு செய்கிறீர்கள் மேலும் ஒவ்வொரு வேலையிலும் மதிப்பீட்டில் இன்டர்னல் ஈக்விட்டிக்குள் உள்ள ஒற்றுமையை உருவாக்குகிறீர்கள் வேலை அடிப்படையிலான இழப்பீட்டுத் திட்டங்களில் சில குறைபாடுகள் உள்ளன வேலை அடிப்படையிலான இழப்பீட்டுத் திட்டங்கள் வணிகத்தின் தன்மை மற்றும் அதன் தனித்துவமான சிக்கல்களை கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை எனவே அவை அகநிலை மற்றும் தன்னிச்சையாக இருக்கக்கூடும் புதிய முன்னேற்றங்கள் வேலைகள் இன்னும் பரந்த அளவில் வரையறுக்கப்பட்டு பொதுமைப்படுத்தப்பட்டுள்ளன எனவே வேலைகளின் ஒப்பீட்டு முக்கியத்துவத்தை மதிப்பீடு செய்வது கடினம் எந்த வேலை மற்றொன்றை விட முக்கியமானது என்பதை நீங்கள் எவ்வாறு தீர்மானிப்பீர்கள் அவை அதிகாரத்துவ இயக்கவியல் மற்றும் வளைந்து கொடுக்கும் தன்மை கொண்டவை மாறக்கூடிய ஊதியம் என்ற கருத்தைச் செயல்படுத்துவது கடினம் பொருளாதாரத்தில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப மாற்றுவதும் கடினம் பொருளாதாரத்தில் ஏற்படும் மாற்றங்கள் வேலைகள் அல்லது வேலைகளின் மதிப்பு உணரப்படுகிறது சந்தை ஆய்விலிருந்து பெறப்பட்ட ஊதியம் மற்றும் சம்பளத் தரவு உறுதியானவை அல்ல இது பற்றி உங்களுக்கு எப்படித் தெரியும் நிறுவனம் அதன் பணியாளர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கிறது என்பது பற்றிய வெளிப்படுத்தப்படாத மற்றும் இரண்டாம் நிலை தகவல்கள் நம்பகமானவை அல்ல எனவே நீங்கள் வேலை அடிப்படையிலான இழப்பீட்டைப் பற்றிப் பேசும்போது உங்கள் பணியாளர்களுக்கு எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் என்பதைத் தீர்மானிப்பது மிகவும் கடினமாகிறது ஈக்விட்டி குறித்த பணியாளர்களின் ஊழியர்களின் கருத்து முதலாளிகளின் ஈக்விட்டி பற்றிய கருத்தை விட அதிகமாகும் இப்போது இந்த திட்டங்கள் பணியாளர்களுக்கு உகந்ததாக இருக்காது தாங்கள் நியாயமான முறையில் நடத்தப்படுவதாக ஒரு பணியாளர் உணர்ந்தால் அவர் இன்னும் கடினமாக உழைப்பார் மேலும் நாம் பேசும்போது நாம் வேலை அடிப்படையிலான இழப்பீட்டுத் திட்டங்களைச் செயல்படுத்தும்போது ஊழியர்களுக்கு எவ்வளவு சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்பது குறித்து நாம் பேசுவதில்லை நிறுவனம் இதைத் தீர்மானிக்கிறது அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் திறந்த சந்தையில் வேலைக்குப் போட்டியிடும் கல்வியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் போன்ற அறிவார்ந்த தொழிலாளர்கள் மற்றும் அறிவுத் தொழிலாளர்களுக்கு இது வசதியானதல்ல இந்த திட்டங்கள் ஆக்கப்பூர்வமான பலபணி செய்பவர்கள் அளவிடக்கூடிய வேலைகளுக்கு மிகவும் உகந்தவை இது அளவிடக்கூடிய அவுட்புட்டைக் கொண்டிருக்கின்றன அவை மீண்டும் மீண்டும் வருகின்றன இதில் மிகத் தெளிவாக வரையறுக்கப்பட்ட எல்லைகள் உள்ளன நடைமுறைப்படுத்த சில பரிந்துரைகள் உள்ளன ஊதியம் பெறுவது தொடர்பாக பணியாளர் உள்ளீடு தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுப்பதில் நீங்கள் மூலோபாய ரீதியாகச் சிந்திக்க வேண்டும் நீங்கள் ஒரு வேலை அடிப்படையிலான இழப்பீட்டுத் திட்டத்தைச் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளீர்கள் என்றால் இந்த திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்த ஆலோசனைகளை வழங்குவதற்கு பணியாளர்களை நாடுங்கள் ஒவ்வொரு வேலையின் ஊதிய வரம்பையும் அதிகரிக்கவும் அதை விரிவுபடுத்தும் போதும் பொறுப்புகள் அதிகரிக்கிறது ஆகவே உங்கள் இலக்கு அல்லது பொறுப்புகளின் நோக்கத்தை அதிகரிக்கும்போது வெவ்வேறு வேலைகளுக்காக நீங்கள் வெவ்வேறு நபர்களுக்கு வழங்கும் ஊதியத்தின் வரம்பை மேம்படுத்துங்கள் அடுத்ததாக வேலை கட்டுப்படுத்தலுக்கான பரிந்துரைகள் நீங்கள் வெவ்வேறு குழுக்களாக வெவ்வேறு பிரிவுகளாக வைக்கும் வேலைகளை எவ்வாறு கட்டுப்படுத்துவது வேலை மதிப்பீட்டு முறை என்ன செய்ய வேண்டுமோ அதைச் செய்கிறதா என்பதை உறுதிப்படுத்தப் புள்ளிவிவரத்தோடு அவ்வப்போது கண்காணியுங்கள் நிறுவனத்தில் பணிபுரியும் போது அவர்கள் தொடரக்கூடிய வெளிப்புறத்திற்குக் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளின் வகைகளைக் குறிப்பிடும் சமூக அறிவுசார் தொழிலாளர்களுக்கான மாறுபட்ட மேம்பாட்டுக் கொள்கைகளை உருவாக்கும் வேலையின் ஊதிய விகிதத்தை விரிவாக்குங்கள் வெவ்வேறு வகையான ஏணிகளுக்கு இரட்டை தொழில் ஏணிகளை நிறுவுங்கள் நிறுவன வரிசை முறைக்கு மேலான நிர்வாக தரவரிசையில் நகர்வது ஊதியத்தில் கணிசமான அதிகரிப்பு அடையக் கூடிய ஒரே வழி அல்ல எனவே ஒரே நேரத்தில் பல விஷயங்களைச் செய்யக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடும் மேலும் இரட்டை தொழில் ஏணிகளைக் கொண்டிருப்பது அத்தகைய ஊழியர்களை இந்த அமைப்பு மேலே செல்ல உதவுகிறது அது அவர்களுக்கு இன்னும் உந்துதலாக இருக்கும் செயல்திறன் அமைப்புகளுக்கான ஊதியத்தின் சவால்களை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்கிறீர்கள் நீங்கள் ஊதியம் மற்றும் செயல்திறனைச் சரியான முறையில் இணைக்க முடியும் விகித அமைப்புகள் உற்பத்தி செய்யப்படும் ஒரு யூனிட்டும் பணியாளர்கள் சம்பளம் பெறும் அமைப்புகளைக் குறிக்கின்றன எனவே உற்பத்தி செய்யப்படும் ஒவ்வொரு யூனிட்டிற்கும் அவர்கள் தனித்தனியாகச் சம்பளம் பெறுகிறார்கள் நீங்கள் பரந்த மனிதவள மேலாண்மை அமைப்பின் ஒரு பகுதியாகச் செயல்திறனுக்கான ஊதியத்தைப் பயன்படுத்தலாம் நீங்கள் பணியாளர் நம்பிக்கையை உருவாக்க முடியும் செயல்திறன் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையை நீங்கள் ஊக்குவிக்க முடியும் ஆகவே செயல்திறனை மதிப்புமிக்க தாக ஆக்குங்கள் ஊழியர்களைச் செயல்திறனுக்காக மதிப்பீடு செய்வது பயனுள்ளதாக இருக்கும் என்பதை பணியாளர்கள் புரிந்துகொள்ள உதவுங்கள் பல அடுக்கு வெகுமதிகளைப் பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் பணியாளர்களின் ஈடுபாட்டை அதிகரிக்க முடியும் நீங்கள் நெறிமுறையாகச் செயல்படுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தலாம் பணியாளர்கள் கூடுமானவரை நெறிமுறையாகச் செயல்பட வேண்டும் என்ற நம்பிக்கையைத் தொடர்ந்து வலுப்படுத்த இது உதவுகிறது அவர்கள் செய்யும் வேலையில் அவர்களை ஈடுபட வைக்க உந்துதல் மற்றும் நிதி அல்லாத சலுகைகளைப் பயன்படுத்துங்கள் செயல்திறன் திட்டங்களுக்கான சில வகையான ஊதியங்கள் உங்களிடம் தனிப்பட்ட அடிப்படையிலான திட்டங்களைக் கொண்டுள்ளன முதலில் தகுதி ஊதியம் இதைப் பற்றி நாம் முன்பே விவாதித்தோம் மேலும் இது வழக்கமாக வருடத்திற்கு ஒரு முறை வழங்கப்படும் அடிப்படை ஊதியத்தின் அதிகரிப்பைக் கொண்டுள்ளது அடுத்ததாக போனஸ் திட்டங்கள் இதில் மொத்த தொகை செலுத்துதல்களைக் கொண்டிருக்கலாம் அடுத்ததாக விருதுகள் உங்களுக்கு உறுதியான பரிசுகளான விருதுகள் கிடைக்கலாம் எனவே தகுதி அடிப்படையிலான அமைப்புகள் குறித்து விவாதித்தோம் நான் இன்னும் மீண்டும் விரைவாக ஒருமுறை அதை வாசித்து விடலாம் இல்லை அதற்கான நேரம் எனக்கு இருப்பதாக எனக்குத் தெரியவில்லை எனவே இந்த ஸ்லைடுகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் தொழிற்கூட திட்டங்கள் என்பது நாம் விவாதிக்கப்படாத ஒன்று அனைத்து தொழிற்கூடம் அல்லது யூனிட்டின் செயல்திறனை அடிப்படையாகக் கொண்ட ஒரு தொழிற்கூடம் அல்லது வணிகப் பிரிவில் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் தொழிற்கூடத் திட்டங்கள் வெகுமதி அளிக்கின்றன தொழிற்கூடத்தின் பரந்த திட்டங்களின் நன்மைகள் உற்பத்தித்திறன் செயல்திறன் அர்ப்பணிப்பு ஆகும் இதில் உள்ள குறைபாடுகள் என்னவென்றால் குறைந்த செயல்திறன் கொண்டவர்களுக்கும் பாதுகாப்பு தொழிற்கூடத்தின் பரந்த திட்டங்களுக்குச் சாதகமான சில நிபந்தனைகள் நிறுவனத்தின் அளவு தொழில்நுட்பம் வரலாற்றுச் செயல்திறன் மற்றும் பெருநிறுவன கலாச்சாரம் மற்றும் தயாரிப்பு சந்தையின் ஸ்திரத்தன்மை ஆகியவை ஆகும் கார்ப்பரேட்டின் பரந்த திட்டங்கள் என்பது முழு நிறுவனத்தின் செயல்திறனை அடிப்படையாகக் கொண்டு ஊழியர்களுக்கு வெகுமதி அளிக்கும் திட்டங்களாகும் எடுத்துக்காட்டாக இலாப பகிர்வு ஊழியர் பங்கு உரிமையாளர் திட்டங்கள் போன்றவை ஆகும் கார்ப்பரேட்டின் பரந்த திட்டங்களின் நன்மைகள் நிறுவனத்தில் அதிக அளவில் இருக்கும் பணியாளர்களின் அர்ப்பணிப்பு வரி நன்மைகளுக்கான நிதி நெகிழ்வுத்தன்மை ஆகியவை ஆகும் கார்ப்பரேட்டின் பரந்த திட்டங்களின் தீமைகள் பணியாளர்கள் கணிசமான ஆபத்தில் இருக்கக்கூடும் ஏனெனில் ESOP யில் உள்ள மேக்ரோ பொருளாதார சக்திகளுக்கு அதிக வெளிப்பாடு இருக்கக்கூடும் அங்கு உற்பத்தித்திறனில் பெரிய விளைவு ஏற்படக்கூடும் மேலும் நீண்ட நிதி சிக்கல்கள் இருக்கலாம் கார்ப்பரேட் பரந்த அளவிலான திட்டங்களுக்குச் சாதகமான சில நிபந்தனைகள் நிறுவனத்தின் அளவு வணிகத்தின் வெவ்வேறு பகுதிகளின் ஒன்றுக்கொன்று சார்ந்திருத்தல் சந்தை நிலைமைகள் மற்றும் பிற சலுகைகள் ஆகியவை இருக்கக்கூடும் இந்த விரிவுரையை நான் இத்துடன் முடித்துவிடுகிறேன் இதில் சில ஸ்லைடுகளை பற்றி நான் இன்னும் பேசவில்லை நான் இந்த ஸ்லைடுகளை உங்களுடன் பகிர்ந்துகொள்வேன் அவை பார்த்த உடன் நன்றாகப் புரிந்து கொள்ளக் கூடியதாக இருக்கும் இவை தனிப்பட்ட ஊதிய செயல்திறன் அமைப்புகளின் நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி விளக்குகிறது மற்றும் செயல்திறன் திட்டங்களுக்குப் பணம் செலுத்துவது பற்றி விவரிக்கிறது இவை பார்த்த உடன் எளிதில் புரிந்து கொள்ளக் கூடியவை இந்த தகவல்கள் தொடர்பாக நீங்கள் என்னை ஃபோரம்மில் தொடர்பு கொள்ளலாம் இது தொடர்பாக நான் உங்களுக்குப் பதிலளிப்பேன் நான் சொல்வதைக் கேட்டமைக்கு மிக்க நன்றி அடுத்த விரிவுரையில் மனிதவள மேலாண்மையில் இன்னும் சிலவற்றை கற்றுக்கொள்ளலாம்